எனவே நாம் தொடர்ந்து ஆப்டிமைசேஷனைப் பார்க்கிறோம் மேலும் நாம் பாப்புலேஷன் பேஸ்ட் என்று அழைக்கப்படும் முறைகளைப் பார்க்கிறோம் எனவே அடிப்படையில் நாம் பாப்புலேஷன் பேஸ்ட் மெதட்கள் என்று சொல்லும்போது இன்று இதில் சிறிது நேரம் செலவிடுவோம் உதாரணமாக ஒரு கேண்டிடேட் தீர்வோடு பணியாற்றுவதற்குப் பதிலாக ஹில் க்ளைம்பிங்கில் அல்லது சிமுலேட்டட் அனீலிங்கில் செய்வது போல நாம் கேண்டிடேட் மக்கள்தொகையுடன் வேலை செய்கிறோம் இப்போது மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் நான் வேகப்படுத்தவில்லை ஏனென்றால் நீங்கள் ஒரே அல்காரிதம் k முறை அல்லது n முறை இயக்குவது போல் இல்லை என்றால் n என்பது பாப்புலேஷனின் அளவு புதிய தீர்வுகளை ஆராய்வதற்கு வெவ்வேறு கேண்டிடேட்டுகள் கூட்டாக பங்களிக்க முடியும் என்பதிலிருந்தும் நீங்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் எனவே அடிப்படையில் நாம் தீர்வுகளின் இடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இது உண்மையான சிக்கல்களுக்கு மென்மையான மேற்பரப்பாக இருக்காது மேலும் வலுவானதாக இருக்கும் முறைகளை நாம் தேடுகிறோம் இது நிலப்பரப்பு துண்டிக்கப்பட்டாலும் கூட நாம் நியாயமான முறையில் சிறப்பாக செய்வோம் ஆகவே பாப்புலேஷன் பேஸ்ட் மெத்தட்களில் நாம் இந்த தருணத்தைப் பார்க்கும் முதல் முறை ஜெனெடிக் அல்காரிதம் என்று சிலர் அழைக்கிறார்கள் மேலும் சிலர் அவற்றை எவல்யூஷனரி அல்காரிதம் என்றும் அழைக்கிறார்கள் அவர்கள் பாட்டம் அப் ப்ராப்ளம் சால்விங் சுவை கொண்டவர்கள் நாம் எமர்ஜென்ட் என்றும் அழைக்கிறோம் ஆகவே எமர்ஜென்ட் சிஸ்டம்களால் நாம் எளிய கூறுகளின் தொகுப்பை ஒன்றிணைக்கிறோம் மேலும் சிக்கலான நடத்தை அதிலிருந்து வெளிப்படுகிறது மனித மூளைக்கு முன்னர் நாம் கூறியது போல நமது மூளையில் உள்ள ஒவ்வொரு நியூரானும் கணக்கீட்டு ரீதியாக ஒரு எளிய சாதனம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆனால் அது நம் தலையில் பில்லியன்களை வைத்திருக்கிறது அவை ஒரு இணைப்புகள் அவை ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ள வழி அவை உண்மையில் நமது தனிப்பட்ட மூளைகளை உயர்த்தும் எனவே ஜெனடிக் அல்காரிதம்களில் உள்ள யோசனை என்னவென்றால் நம்மிடம் கேண்டிடேட் தீர்வுகள் உள்ளன மாறாக கேண்டிடேட் தீர்வுகளின் மக்கள் தொகை உள்ளது மேலும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் கூறுகளால் ஆனது எனவே SAT ஐ தீர்ப்பதைப் பற்றி நாம் பார்த்த எளிய விஷயத்தில் இப்போது ஒவ்வொரு கூறுகளையும் உடைப்பதை நீங்கள் சிந்திக்கலாம் ஒவ்வொரு கூறுகளும் ஒரு வேரியபிள் அல்லது ஒரு பிட்டின் மதிப்பு ஒரு SAT க்கள் SAT சொல்யூஷன் கேண்டிடேட் ஒரு பிட் வெக்டர் ஆனால் பொதுவான சிக்கல்களில் மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் கூறுகள் இயற்கையில் மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் அடிப்படையில் எந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆராய்ந்து வரும் சொல்யூஷன் ஸ்பேஸ் செர்ச் அல்லது பெர்டர்பேஷன் செர்ச்சில் உள்ள பொதுவான ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால் புதிய கேண்டிடேட்டுகளை உருவாக்க கேண்டிடேட்களை நாம் குழப்புகிறோம் எனவே இதை நாம் ஒரு கேண்டிடேட் ஆகக் கொண்டிருந்தால் SAT இன் விஷயத்தில் நாம் பார்த்தபடி ஒன்று அல்லது 2 கூறுகளை மாற்றுவதன் மூலம் சிமுலேட்டட் அனீலிங் இதைச் சுற்றி ஒரு நெய்பர்ஹூட்டை உருவாக்க முயற்சிக்கலாம் எனவே ஒருவர் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் எனவே நாம் ஜெனடிக் அல்காரிதம்களைப் பற்றி பேசும்போது ஜெனடிக் அல்காரிதத்தின் அடிப்படையில் யென்கோடிங் கேண்டிடேட் சொல்யூஷனை ஒரு ஸ்ட்ரிங்காகப் பேச வேண்டும் இதை உயிரியல் உலகில் இருந்து கடன் வாங்கும் குரோமோசோம் என்று அழைப்போம் அடிப்படையில் வெவ்வேறு பெற்றோரின் குரோமோசோம்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி உள்ளது இது அடிப்படையில் கேண்டிடேட் அல்லது தீர்வின் வடிவமைப்பை மாற்றியமைக்கிறது எனவே இந்த 2 விஷயங்கள் உள்ளன என்று கடந்த வகுப்பில் குறிப்பிட்டோம் ஒன்று ஜீன்களால் ஆன ஜெனோடைப் அந்த தாக்கங்களில் அல்லது அவை தனிநபர் அல்லது உயிரினம் அல்லது நிஜ உலகில் முக்கியமாக பங்கேற்கும் பினோடைப்பின் நடத்தை தீர்மானிக்கின்றன எனவே ஜெனோடைப்பில் நாம் மறுசீரமைப்பைப் பார்க்கிறோம் மற்றும் பினோடைப் அடிப்படையில் போட்டியிடுகிறது மற்றும் அது தேர்வில் பங்கேற்கிறது எனவே சிக்கல் தீர்க்கும் மூலோபாயத்தின் முக்கிய 2 கூறுகள் இவை இயற்கையானது அதன் வடிவமைப்புகளில் சோதனை மற்றும் பிழை என்று பயன்படுத்துகிறது என்று நீங்கள் கூறலாம் வடிவமைப்பு ஒரு குரோமோசோமாக வெளிப்படுத்தப்படுகிறது இது நாம் வேலை செய்யப் போகும் ஒருவிதமான ஸ்ட்ரிங் ஆகும் மேலும் மறுசீரமைப்பு என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதாகக் கூறினோம் எனவே ஜெனடிக் அல்காரிதம்ஸில் உள்ள யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு பெற்றோரின் மீது சில கூறுகளையும் மற்றொரு பெற்றோரின் மீது சில கூறுகளையும் பெறுகிறீர்கள் மேலும் இரு பெற்றோரின் நல்ல கூறுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் எனவே நீங்கள் முயல் மற்றும் நரிகளின் உதாரணத்திற்குச் சென்றால் முயல்களிடையே 2 விரும்பத்தக்க பண்புகள் உள்ளன என்று சொல்லலாம் ஒன்று அவைகளால் வேகமாக ஓட முடியும் மற்றொன்று அவைகள் புத்திசாலிகள் இது உங்களுக்குத் தெரிந்த பொருள் தான் எனவே உதாரணமாக காட்டில் உள்ள சிங்கத்திற்கு உணவாக செல்ல வேண்டிய முயலைப் பற்றி ஒரு குழந்தை கதையைக் கேட்டிருக்க வேண்டும் பின்னர் அது ஒரு புத்திசாலி முயல் அது ஒரு சிங்கத்திடம் மற்றொரு சிங்கத்தையும் அதனுடனான ஸ்டஃப்பை சொல்கிறது எனவே அவை வேகமாக இருக்கின்றன அல்லது அவை புத்திசாலித்தனமாக இருக்கின்றன அவை இன்றைய பிழைப்புக்கு பங்களிக்கின்றன ஆகவே எவல்யுஷனின் முழு யோசனையும் என்னவென்றால் கேண்டிடேட் மக்கள்தொகையில் பினோடைப்கள் ஃபிட்டர் தான் போட்டியில் இருந்து தப்பிப்பிழைப்பவர்கள் போட்டி என்பது உணவுக்காக இருக்கக்கூடிய வளங்களுக்காக அது தோழர்களுக்காக இருக்கலாம் அது தங்குமிடமாக இருக்கலாம் இது வேட்டையாடுபவரிடமிருந்து பாதுகாப்பை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் இந்த விஷயங்களைச் செய்வதில் நல்லவராக இருந்தால் நீங்கள் உயிர்வாழ வாய்ப்புள்ளது அதாவது நீங்கள் உங்கள் ஜீன்களை அடுத்த தலைமுறைக்கு அனுப்ப வாய்ப்புள்ளது இப்போது ஒரு முயலின் 2 பெற்றோரை கற்பனை செய்து பாருங்கள் அவற்றில் ஒன்று புத்திசாலி மற்றொன்று அடிப்படையில் வேகமாக இருக்கும் ஜெனடிக் அல்காரிதத்தில் உள்ள நம்பிக்கை என்னவென்றால் இந்த 2 பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு தொகுதி என்று சொல்ல அனுமதித்திருந்தால் நாங்கள் இங்கே பின்தொடர்கிறோம் அவர்களில் ஒருவரையாவது மரபுரிமை பெறுவார்கள் ஒரே நேரத்தில் புத்திசாலித்தனமாக இருப்பதும் வேகமாக இருப்பதும் இந்த இரண்டு பண்புகளும் அதாவது இது ஒரு சூப்பர் முயலைப் போலவே இருக்கும் அதாவது சூப்பர் முயல்கள் அதிக சூப்பர் முயல்களுக்கு வழிவகுக்கும் எனவே பொதுவாக முயல் மக்கள் தொகை புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் மாறும் ஆகவே ஜெனடிக் அல்காரிதம்களுக்குப் பின்னால் உள்ள முழு யோசனையும் இதுதான் எனவே ஒரு செயலி உள்ளது சேர்க்கைகளை உருவாக்கும் ஒரு சக்தி ஜெனடிக் பூலைக் குதிக்கிறது மற்றொன்று தேர்வு செய்யும் செயல்முறையாகும் அவை உயிர்வாழ்வதற்கு முக்கியமாக போட்டியிடுகின்றன எனவே மிகச்சிறந்தவரின் உயிர்வாழ்வு மற்றும் குறைந்தபட்சம் ஜெனடிக் அல்காரித்ம்களின் விஷயத்தில் மிகச்சிறந்தவரின் உயிர்வாழ்வு என்று நாம் கூறும்போது அல்காரிதத்தின் மேல் ஒரு பிட்னெஸ் ஃபங்க்ஷனை விதிக்கப் போகிறோம் ஏனென்றால் அது கேண்டிடேட் உயிர்வாழும் என்பது பிட்னெஸ் ஃபங்க்ஷனை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் உண்மையான உலகில் அதன் வேறு வழி இது அடிப்படையில் யார் தப்பிப்பிழைக்கிறார்களோ இது அடிப்படையில் பொருந்தக்கூடியது எனவே இன்று ஜெனடிக் அல்காரிதம்களை விளக்குவதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு செய்ய விரும்புகிறேன் ஆனால் அதற்கு முன்னர் நான் வெளிப்படும் அமைப்புகளின் இந்த யோசனைக்கு சில நிமிடங்கள் செலவழிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு யோசனையாகும் இது அடிப்படையில் நிறைய பின்வருகிறது எனவே இது வாழ்க்கையின் விளையாட்டைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் வாழ்க்கையின் விளையாட்டு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது சில நேரங்களில் ஒரு ஸ்கிரீன் சேவர் போன்றது மற்றும் உலகம் செல்லுலார் வோல்டாமீட்டரில் ஒரு கட்டம் எனவே நம்மிடம் ரோஸ் மற்றும் காலம்ஸ் போன்றவை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் இந்த விளையாட்டின் எளிய வடிவத்தில் ஒவ்வொரு செல் எனவே ஒவ்வொரு சதுரமும் ஒரு செல் ஆகும் உள்ளே ஒரு உயிரினம் இருக்க முடியும் மற்றும் உயிரினம் அது உயிர்வாழும் மிக எளிய உயிரினம் எனவே உயிர்வாழ்வதற்கு சில விதிகள் உள்ளன உயிர்வாழ்வதற்கான விதிகள் உள்ளன இந்த மிக எளிய உலகில் கூட பிறப்பதற்கான விதிகள் உள்ளன அடிப்படையில் இறப்பதற்கான விதிகள் உள்ளன எனவே இந்த வாழ்க்கையின் விளையாட்டின் எளிய விதிகள் என்னவென்றால் நீங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட உயிரணுக்கள் அல்லது உயிரணுக்களில் வாழும் உயிரினங்களால் சூழப்பட்டிருந்தால் பின்னர் நீங்கள் ஒருவித நெரிசலில் இருக்கிறீர்கள் நீங்கள் அடிப்படையில் இறந்து விடுகிறீர்கள் அதாவது ஒவ்வொரு செல்லும் 1 அல்லது 0 இல் உள்ளது 1 என்பது அதன் உயிருடன் இருப்பதையும் 0 என்பது அதன் இறந்ததைக் குறிக்கிறது அல்லது உள்ளே இருக்கும் உயிரினம் இறந்துவிட்டது என்பதையும் குறிக்கிறது எனவே மூன்றுக்கும் மேற்பட்டவற்றால் சூழப்பட்ட ஒன்று இருந்தால் அது இறந்துவிடுகிறது அது 0 ஆக மாறுகிறது ஒரு 0 சரியாக மூன்று நபர்களால் சூழப்பட்டால் அது உயிரோடு வருகிறது மேலும் 1 ஐ மூன்றுக்கும் குறைவானவர்களால் சூழப்பட்டிருந்தால் அது அடிப்படையில் உயிருடன் இருந்தால் அல்லது எனக்கு அங்கே ஒரு சிறிய பிழை இருக்கலாம் ஆனால் எப்படியும் அந்த இயற்கையின் ஒன்று எனவே உங்களிடம் இது மிகவும் எளிமையான விதிகள் உள்ளன இது ஒரு செல் காலப்போக்கில் எவ்வாறு உருவாகிறது என்பதைக் கட்டுப்படுத்துகிறது எனவே இது ஒரு தானியங்கு ஆகும் இது நேர படிகளின் வரிசையை கடந்து செல்கிறது எனவே ஒவ்வொரு கால கட்டத்திலும் ஒவ்வொரு செல்லும் அடுத்த முறை கட்டத்தில் அது உயிருடன் இருக்கிறதா அல்லது இறந்துவிட்டதா அல்லது அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கிறது இப்போது இந்த மிக எளிய வாழ்க்கை விதிகளை நீங்கள் வாழ்க்கை என்று அழைக்க விரும்பினால் இந்த உலகில் ஒரு கட்டம் உலகமாக இருக்கும் வடிவங்களுக்கு வழிவகுக்கிறது மற்றும் அவை உயிர்வாழும் போக்கைக் கொண்டுள்ளன சில வடிவங்கள் 23 வடிவங்களுக்கு இடையில் ஊசலாடுகிறது மற்றும் சில வடிவங்கள் கூட முன்னேறுகின்றன எனவே நான் சரியாக நினைவில் வைத்திருந்தால் ஒரு பேட்டர்ன் உள்ளது இது போல் இருந்தால் இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் எனவே இந்த ஐந்து பேட்டர்ன்கள் ஒன்று என்றால் இந்த செல்களில் நான் குறிப்பிடும் விதிகளை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பின்னர் இந்த பேட்டர்ன் அடிப்படையில் அடுத்த சுழற்சியில் நாம் சிறிது வலதுபுறமாக நகர்த்துவோம் அது சிறிது சிறிதாக சுழலும் அது தொடர்ந்து செய்யும் எனவே நேரம் முன்னேறும்போது இந்த பேட்டர்ன் இந்த திசையில் நகரும் என்று தோன்றும் இப்போது இது ஒரு வகையான அறிமுகத்திற்கு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்துச் செல்கிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தபோது உண்மை என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா உண்மையில் என்ன இருக்கிறது இந்த எளிய உலகில் நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் உண்மையில் என்னவென்றால் இவை 1 அல்லது 0 ஆக மாறும் செல்கள் இந்த உலகம் முழுவதும் செல்கள் நிறைந்துள்ளது மற்றும் ஒவ்வொரு செல்லும் 1 அல்லது 0 ஆக இருக்கலாம் அடுத்த முறை சுழற்சியில் 1 அல்லது 0 ஆக இருக்க வேண்டுமா என்று சில விதிகளை அவை பின்பற்றுகின்றன ஆனால் இந்த உலகில் நிச்சயமாக இது போன்ற பேட்டர்ன்களைக் காண்கிறோம் இது கிளைடர் துப்பாக்கி என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பழைய விளையாட்டு வாழ்க்கை விளையாட்டு 60 களில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது அது போன்ற ஒன்று அல்லது 70 களில் இருக்கலாம் எனவே நீங்கள் வலையில் விளையாட்டு அல்லது கிளைடர் துப்பாக்கியைத் தேடினால் இதன் அனிமேஷனைப் பார்க்கலாம் எனவே இந்த வடிவத்தை நீங்கள் அறிந்த ஒரு உயிரின விதிமுறை போல் தெரிகிறது நிச்சயமாக நாமும் அப்படி இருக்கிறோம் நான் குறிப்பிட்டுள்ள 28 க்கு எத்தனை 10 உயர்வு அல்லது ஒரு உயிரினமாக நடித்து ஒற்றுமையுடன் நகரும் எளிய செல்கள் ஆனால் இது எமர்ஜென்ட் சிஸ்டமின் முழு யோசனையாகும் அடிப்படையில் நீங்கள் எளிய செல்கள் அல்லது எளிய காம்போனென்ட்களை ஒன்றாக இணைத்து சில லோக்கல் விதிகளுக்குக் கீழ்ப்படிகிறீர்கள் ஒவ்வொரு செல்லும் அதை அக்கம் பக்கமாக மட்டுமே பார்க்கிறது அதன் உடனடி சுற்றுப்புறத்தைத் தாண்டி எதையும் அது காணவில்லை மேலும் நீங்கள் அத்தகைய லோக்கல் விதிகளை வைத்து இது போன்ற ஒரு உலகத்தை உருவாக்குவதன் அடிப்படையில் அதன் தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது மேலும் அந்த பேட்டன்களை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நாம் அவற்றைப் பற்றி சிந்திக்க முனைகிறோம் ஏனெனில் பேட்டன்கள் அடிப்படையில் வெளிப்படுகின்றன எனவே அடிப்படையில் எளிய விஷயங்களின் சேர்க்கைகள் அடிப்படையில் மிகவும் சிக்கலான முறையில் நடந்து கொள்ள முனைகின்றன எனவே மிக சமீபத்தில் நிறைய ஆர்வம் ஏற்பட்டுள்ளது இப்போது இந்த செல்கள் மிகவும் எளிமையான உயிரினங்களாக இருப்பதற்கு பதிலாக இந்த செல்கள் நெய்பர்ஹூட்டை மட்டுமே பார்க்கின்றன என்று கற்பனை செய்து பாருங்கள் இறக்க வேண்டுமா அல்லது இறக்க வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள் அவை சற்று சிக்கலான உயிரினங்கள் உதாரணமாக அவர்கள் சொந்தமாக ஒரு சிறிய நினைவகத்தை வைத்திருக்க முடியும் மேலும் அவர்கள் எதையாவது கேட்பதைக் கொண்டிருக்கலாம் பின்னர் நாங்கள் அவர்களை ஏஜெண்டுகளின் மக்கள் என அழைக்கிறோம் அல்லது சிலர் அவர்களை மல்டி ஏஜண்ட் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் இங்கே சிமுலேஷன்களைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக சோஷியல் சயின்டிஸ்ட் இந்த மல்டி ஏஜென்ட் உலகங்களைப் பார்க்கிறார்கள் அதில் அவர்கள் இந்த எளிய ஏஜெண்டுகளை ஒன்றிணைக்கிறார்கள் மேலும் அவர்கள் அந்த நடத்தைகளைப் படிக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் விதிகள் மற்றும் பலவற்றை ஒன்றாக இணைக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக வேலை வரிசைப்படுத்தும் விதிகள் அல்லது அது போன்ற விஷயங்கள் மற்றும் இது போன்ற அதிநவீன செயலாக்கங்களைப் பாருங்கள் எனவே நெட் லோகோ என்று அழைக்கப்படும் ஒரு மொழி உள்ளது எனவே நீங்கள் லோகோவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும் நிச்சயமாக குழந்தைகளுக்கு புரோகிராமிங் கற்பிக்க நீண்ட காலத்திற்கு முன்பு காகிதத்தால் வடிவமைக்க வேண்டும் எனவே நீங்கள் வடக்கே நகருங்கள் அல்லது மேற்கு நோக்கி நகருங்கள் என்று சொல்லக்கூடிய மொத்தம் உள்ளது அந்த வகையான விஷயத்தில் பல படிகளால் சில படிகள் உறுதியாக உள்ளன நிகர லோகோ மிகவும் அதிநவீன மொழியாகும் இது அமெரிக்காவின் வடமேற்கு பல்கலைக் கழகத்தில் உள்ள சிலரால் செயல்படுத்தப்பட்டு ஆன்லைனில் இலவசமாகவும் பலவற்றிலும் கிடைக்கிறது எனக்கு சில நண்பர்கள் உள்ளனர் அவர்கள் இந்த வகையான வேலை செய்கிறார்கள் மற்றும் இந்த ஏஜென்ட் பேஸ்ட் சிமுலேஷன்களை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே ஆய்வின் இந்த முழு யோசனையும் எளிமையான கூறுகளை ஒன்றிணைத்து அவற்றின் மீது விதிகளை விதித்து பின்னர் நடத்தையைப் படிப்பதாகும் எனவே மக்கள் படித்துள்ளனர் உதாரணமாக க்ரொவ்டு பிஹேவியர் மற்றும் புனேவில் உள்ள டி பணிபுரியும் எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த வகையான ஒரு காரியத்தைச் செய்து வருகிறார் இந்த க்ரொவ்டின் இந்த பிஹேவியரை அவர் உருவகப்படுத்தப்படுகிறார் எனவே பிரேசிலில் உள்ள சில உணவகத்தில் இந்த தீ ஏற்பட்டது அல்லது சிலர் க்ரொவ்டு பிஹேவியரில் இருக்கிறார்கள் அந்த ஏஜென்ட்களின் நடத்தையை ஏஜென்ட் கள் மீது மிக எளிய விதிகளை சுமத்துவதன் மூலம் அவர் பிரதிபலிக்க முடியும் எனவே நீங்கள் ஒரு உணவகத்தில் அல்லது ஒரு பட்டியில் இருந்தால் அறையின் ஒரு மூலையில் தீ ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுக்குத் தெரிந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே எளிமையான விதிகளைச் சுமத்துங்கள் பின்னர் நீங்கள் க்ரொவ்டு பிஹேவியரை அடிப்படையில் படிக்கலாம் இப்போதெல்லாம் க்ரொவ்டு பிஹேவியர் மிகவும் ஆர்வமாக உள்ளது உங்களைப் போன்ற சூழ்நிலைகளில் இந்த உத்தரகண்ட் சோகம் அல்லது இது நிகழும் எந்தவொரு சோகமும் தெரியும் கூட்டம் எவ்வாறு அடிப்படையில் நடந்து கொள்ளும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்த மக்கள்தொகை அடிப்படையிலான அமைப்பிற்கு ஒரு திசையில் உள்ளது இந்த ஏஜென்ட் அடிப்படையிலான சிமுலேஷன்தான் நீங்கள் உருவாக்கும் எளிய ஏஜென்ட்களை உலகில் ஒன்றாக இணைக்கிறீர்கள் பின்னர் எந்த வகையான நடத்தை அடிப்படையில் வெளிப்படும் என்பதைப் பார்க்க உலகை உருவகப்படுத்தவும் அல்லது இயக்கவும் ஆனால் நாங்கள் மீண்டும் எங்கள் ஜெனடிக் அல்காரிதம்களுக்கு வருவோம் அதுவும் கொஞ்சம் தான் அது தவிர இங்கு ஸ்பேசியல் கானொடேஷன் எதுவும் இல்லை நம்மிடம் மக்கள் வசிக்கும் கிரிட்ஸ் மற்றும் செல்கள் ஆகியவற்றால் ஆன ஒரு இடம் உள்ளது ஆனால் g a இல் எங்களுக்கு ஒரு மக்கள் தொகை உள்ளது நாம் உண்மையில் இடத்தைப் பற்றி பேசுவதில்லை இருப்பினும் மக்கள்தொகையின் ஸ்பேசியல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசத் தொடங்கியவர்களும் உள்ளனர் எனவே மனித மக்கள்தொகை வெவ்வேறு கண்டங்களிலும் வெவ்வேறு நாடுகளிலும் விநியோகிக்கப்படுவதைப் போலவே முழு மக்கள்தொகையும் சில துணை மக்கள்தொகைகளாகவும் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தொடர்பு இனச்சேர்க்கையாகவும் பிரிக்கப்படலாம் என்பது உங்களுக்குத் தெரியுமா என்று அவர்கள் பார்க்க முயன்றனர் எடுத்துக்காட்டாக இந்த மக்கள்தொகைக்குள்ளேயே நடக்கிறது இந்த மக்கள்தொகைக்கு வெளியே அல்ல ஒரு புதிய நாட்டிற்கு இடம்பெயர முகவர் அனுமதிக்கும்போது இடம்பெயர்வு போன்ற விதிகளை விதிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நான் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த இடம்பெயர்வு எந்த நிலையில் தோல்வியடையும் அது முக்கியமாக இருக்கும் ஏனெனில் உங்களில் உள்ளவர்கள் ஆஸ்திரேலிய செய்திகளைப் பின்பற்றி வருகிறார்கள் தேர்தல்கள் வரவிருக்கின்றன அவர்கள் குடியேற்றத்திற்கு எதிராக மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றனர் எனவே படகில் எழும் எவருக்கும் ஒருபோதும் ஆஸ்திரேலியர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று அவர்கள் கூறியுள்ளனர் இது அடிப்படையில் கப்பலில் உள்ளது நீங்களும் இது போன்ற விதிகளைச் செய்வீர்கள் இது மக்கள் தொகையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நாம் எளிமையான கருத்துக்களுடன் செயல்படுகிறோம் அதாவது நம்மிடம் மக்கள் தொகை சேகரிப்பு உள்ளது முதல் படி பற்றி நாம் பேசிய அல்காரிதம் என்ன தேர்வு எனவே சில உறுப்புகளின் இந்த மக்கள்தொகை எங்களிடம் உள்ளது மேலும் இது போன்ற சில ஃபிட்னஷ் மதிப்பின் அடிப்படையில் தங்களை இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது இது தேர்வின் முதல் படியாகும் ரூல் வீலை செயல்படுத்துவோம் என்று நாம் கூறியிருந்தோம் நிச்சயமாக ஒரு வகையான மெக்கானிசம் நீங்கள் உழைக்க வேண்டும் எந்த எலமென்ட் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் அதை எப்படி செய்வது எனவே n எலமென்ட்கள் இருந்தால் நாம் n முறை சுழற்றுவோம் எந்தெந்த எலமென்ட்கள் முன்னால் வந்தாலும் நாம் இனப்பெருக்கம் செய்யப் பெறும் பாயின்டரைச் சொல்வோம் பின்னர் கிராஸ் ஓவர் என்பதன் அடிப்படையில் நம்மிடம் உள்ள புதிய மக்கள்தொகையை தோராயமாக இணைக்கிறோம் எனவே இதை நாம் தோராயமாக இணைக்கும் சதுரங்கள் மூலம் வரையலாம் எனவே எடுத்துக்காட்டாக இதை நாம் இதனுடன் இணைக்கிறோம் இது இதனுடன் ஒன்று இது இதனுடன் இணைக்கிறது என்று சொல்லலாம் ஒருவேளை நான் ஒரு ஈவன் எண்ணை வைத்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் நாம் ரேண்டம் இணைப்புகளைச் செய்கிறோம் மற்றும் கிராஸ் ஓவர் ஆபரேட்டரை அனுமதிக்கிறோம் இது அடிப்படையில் 2 பெற்றோரின் ஜீன்களைக் கலந்து 2 புதிய குழந்தைகளை உருவாக்குகிறது எனவே நீங்கள் மையக் கோடு வரிசையைப் பார்க்கலாம் இது அதே ஸ்பேஸ் சொல்யூஷன் ஸ்பேஸில் ஒரு பேடில் செர்ச் ஆக தவிர நாம் ஒரு நகர்வுடன் தொடங்குவதைத் தவிர 2 பெற்றோர்களைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது பின்னர் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு பதிலாக 2 புதிய குழந்தைகளை உருவாக்குவது எடுத்துக்காட்டாக ஹில் க்ளைம்பிங் அல்லது சிமுலேட்டட் அனீலிங் இங்கே 2 பெற்றோர்கள் இந்த எடுத்துக்காட்டில் 2 குழந்தைகளுக்கு முக்கியமாக வளர்கிறார்கள் பின்னர் நாம் ம்யூட்டேஷன் என்று சொன்னோம் இது ஒரு அரிய நிகழ்வாகும் நீங்கள் சில ஜீன்களை தோராயமாக மாற்றுவீர்கள் இது சில ஜீன்களை இழக்க நேரிடும் என்பதையும் முன்னும் பின்னுமாக கவனித்துக் கொள்வதாகும் எனவே ஜெனடிக் அல்காரித்ம்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நீங்கள் ஜெனெடிக் அல்காரிதம்களைப் பயன்படுத்தும்போது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய பிரச்சினைகள் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்க வருவோம் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு இது நான் கோல்ட்பர்க் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து எடுத்து வருகிறேன் எனவே ஹாலண்ட் ஜான் ஹாலண்ட் என்று அழைக்கப்படும் ஒருவரால் ஜெனடிக் அல்காரிதம் வடிவமைக்கப்படுவதாகவும் டேவிட் கோல்ட்பர்க் என்று அழைக்கப்படும் அவரது மாணவர் இந்த மிகவும் பிரபலமான புத்தகத்தை ஜெனடிக் அல்காரிதம்களில் எழுதியுள்ளதாகவும் நான் உங்களுக்குச் சொன்னதை நினைவில் கொள்க இது அடிப்படையில் அவரது புத்தகத்தின் அறிமுக அத்தியாயமான முதல் அத்தியாயத்திலிருந்து இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மற்றும் நான் அதை விரும்புகிறேன் ஏனென்றால் இது g a முழு யோசனையையும் மிக நேர்த்தியாக விளக்குகிறது எனவே இது 4 இன் மிகச்சிறிய மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த 4 எலமென்ட்கள் உள்ளன எனவே இதை முதலில் யென்கோட் செய்வதேயே நாம் செய்ய விரும்புகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே சில ஆப்டிமேஷன் ப்ராப்ளமைத் தீர்க்க g a ஐப் பயன்படுத்த விரும்பினால் முதலில் கேண்டிடேட் சொல்யுஷனை யென்கோட் செய்ய வேண்டும் பின்னர் நாம் ஒரு கேண்டிடேட் போல தோற்றமளிக்கும் மற்றும் நமக்கு ஒரு எண்ணைக் கொடுக்கும் ஒரு எவாலுவேஷன் ஃபங்ஷனை உருவாக்க வேண்டும் மேலும் எவாலுவேஷன் ஃபங்ஷன் நாம் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதனுடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் அதாவது ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு எவாலுவேஷன் ஃபங்ஷன் அடிப்படையில் மிக உயர்ந்த மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நாம் அதைச் செய்வோம் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் ஜெனடிக் அல்காரிதம் விஷயம் செயல்பாட்டுக்கு வருகிறது இப்போது இந்த மிக எளிய உலகில் எனக்கு 5 பிட் வெக்டர் உள்ளது எனவே இந்த எடுத்துக்காட்டில் நான் வைத்திருக்கும் 4 எலமென்ட்கள் உள்ளன எனவே எனக்கு அளவு 4 இன் சிறிய மக்கள் தொகை உள்ளது மேலும் இவை 4 கேண்டிடேட்டுகள் பிட் சரங்களாக குறிப்பிடப்படுகின்றன நாம் அவற்றை பைனரி எண்களாக விளக்குவதில் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் அதாவது நாம் பேசும் எண்கள் இது 13 இது 24 இது 24 இது 8 மற்றும் இது 19 ஆகும் எனவே அடிப்படையில் இவர்கள் கேண்டிடேட்டுகள் ஆனால் இதுதான் பிரதிநிதித்துவம் எனவே இந்த 4 எண்கள் 13 24 8 மற்றும் 19 ஐக் கொண்டிருக்கிறோம் மேலும் 5 பிட்களுடன் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையைக் கண்டுபிடிப்பதே நம் ஆப்டிமேஷன் டாஸ்க் என்பதை அறிய விரும்புகிறோம் இது உங்களுக்கு தூண்டுதலாகத் தோன்றலாம் ஆனால் ஜெனடிக் அல்காரிதங்கள் எவ்வாறு அடிப்படையில் செயல்படுகின்றன என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் அதுவே நம் குறிக்கோள் இது ஒரு பிரச்சினையாகும் அதை நாம் அடிப்படையில் தெளிவாக புரிந்துகொள்கிறோம் மேலும் இந்த எவாலுவேஷன் ஃபங்ஷன் சரியாக இருக்க வேண்டும் எனவே நாம் முடிவு செய்கிறோம் என்று சொல்லலாம் எனவே இந்த f ஒரு ஃபிட்னஸ் ஃபங்ஷன் ஆகும் இது எந்தவொரு காண்டிடேட்டையும் எடுத்து நமக்கு ஒரு மதிப்பைக் கொடுக்கும் வெறுமனே இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் என்று கருதுவோம் அடிப்படையில் ஒரு எளிய ஃபிட்னஸ் ஃபங்ஷன் எனவே இந்த 4 கேண்டிடேட்களை நீங்கள் மதிப்பீடு செய்ய விரும்பினால் 169 596 64 361 ஐப் பெறுவோம் இப்போது நம் அல்காரிதத்தில் ஃபிட்னஸின் பங்கு என்ன நம் ஃபிட்னஸ் தேர்வு செயல்முறையை பாதிக்கிறது ஒரு கேண்டிடேட் தன்னை இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஃபிட்னஸுக்கு நமது விகிதாசாரமாகும் எனவே நம் ரூல் வீலில் இந்த 4 வெக்டர் இந்த எண்களுக்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே இந்த இரண்டாவது கேண்டிடேட் மிகப்பெரிய பரப்பளவைக் கொண்டிருக்கும் நான்காவது கேண்டிடேட் அடுத்த மிகப்பெரிய பரப்பளவைக் கொண்டிருக்கும் மற்றும் பல எனவே இது போன்ற ஒரு ரூல் வீல் இருக்கும் எனவே இது 2 இது 1 இது 3 மற்றும் இது 4 ஆகும் எனவே நாம் அதை சுழற்றுகிறோம் இங்கு எது வந்தாலும் அதை நாம் அடிப்படையில் தேர்வு செய்கிறோம் எனவே இது இனப்பெருக்கம் செய்வதற்கான நிகழ்தகவு இந்த முழு விஷயத்தின் கூட்டுத்தொகையாகும் என்ற பகுதியின் விகிதாசாரமாகும் எனவே இந்த நிகழ்தகவு மதிப்பு இதற்கு 0 14 ஆகும் எனவே இந்த மதிப்புகளை நான் எவ்வாறு பெற்றேன் நீங்கள் இந்த 4 எண்களின் கூட்டுத்தொகையாகும் பின்னர் இது 0 14 கூட்டுத்தொகையால் வகுக்கப்படுவது ஆகும் இது 0 49 கூட்டுத்தொகையால் வகுக்கப்படுவது ஆகும் எனவே நிகழ்தகவு மதிப்புகளை நீங்கள் பெறுவது இதுதான் அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த விதி சக்கரத்தை சுழற்றும்போது இரண்டாவது கேண்டிடேட் 50 சதவிகிதத்திற்கும் மேலாக இந்த கேண்டிடேட்டை இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்பு 30 சதவிகித வாய்ப்பு உள்ளது இந்த 2 கேண்டிடேட்களுக்கு குறைவான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன அதாவது பகுதிகள் எவ்வாறு முக்கியமாக பிரிக்கப்படுகின்றன எனவே எதிர்பார்க்கப்படும் மதிப்புகள் அவற்றை e என்று அழைப்போம் அடிப்படையில் இந்த மதிப்புகள் 4 ஆல் பெருக்கப்படுகின்றன ஏனென்றால் நம் விஷயத்தில் 4 முறை வீலை சுழற்றப் போகிறோம் எனவே நாம் காண எதிர்பார்க்கும் இந்த கேண்டிடேட்களின் நிகழ்வுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இது 4 மடங்கு ஆகும் எனவே இது 0 58 1 97 ஆக மாறும் எனவே இந்த எண்கள் என்ன இந்த எண்கள் நான் இந்த செலெக்சன் ஸ்பேஸைச் செய்த பிறகு சொல்கின்றன மேலும் செலெக்சன் ஸ்பேஸ் என்றால் என்ன நான் இந்த வீலை 4 முறை சுழற்றுவேன் எந்த கேண்டிடேட்டை இந்த அம்பு குறி வைத்தாலும் நான் அந்த கேண்டிடேட்டின் நகலை உருவாக்குவேன் எனவே நான் 4 முறை செலவிட்ட பிறகு இதைப் பற்றி சுமார் 2 கேண்டிடேட்களைப் பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன் இதைப் பற்றி அரை கேண்டிடேட் இதில் ஐந்தில் ஒரு பங்கு மற்றும் இதில் 1 25 தோராயமாக அவசியம் ஆனால் நிச்சயமாக நான் நிஜ உலகில் இந்த ஃபிராக்ஷன் எதையும் குறிக்கவில்லை இறுதியில் நான் 4 கேண்டிடேட்களைப் பார்ப்பேன் இந்த சோதனையை நாம் உண்மையில் மேற்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கும் மதிப்புகள் 1 2 0 மற்றும் 1 என்பது மிகவும் சாத்தியமானது என்று வைத்துக் கொள்வோம் நான் வீலை 4 முறை சுழற்றினால் அது சாத்தியமாகும் இரண்டாவது கேண்டிடேட்டின் 2 பிரதிகள் முதல் ஒரு நகல் நான்காவது ஒரு நகல் மற்றும் மூன்றாவது ஒரு பிரதியை நான் பெறுவேன் எனவே சீரற்ற செயல்முறை இருக்கும் இடத்தில்தான் இது நடக்கும் என்று சொல்லலாம் இந்த சீரற்ற செயல்முறை அடுத்த மக்கள்தொகையை உருவாக்கும் செயல்பாட்டில் அதன் விளைவைக் காட்டும் முதல் இடம் இதுதான் எனவே உண்மையில் இந்த மக்கள் தொகை இதுதான் நாம் செலெக்சன் ஸ்பேஸைச் செய்தபின் கூறியுள்ளோம் நாம் இதனுடன் இதை தொடங்கினோம் இதனுடன் இதை முடிவடைகிறோம் என்ற அடிப்படையில் எனவே அந்த மக்கள்தொகையை மீண்டும் வரைவோம் எனவே இதன் 0 1 1 1 நகல் இதன் 2 பிரதிகள் மற்றும் இதன் ஒரு நகல் எனவே இது எனது புதிய மக்கள் தொகை எனவே செலெக்சன் ஸ்பேஸ் முடிந்துவிட்டது இப்போது ஒரு கிராஸ்ஓவர் ஸ்பேஸைத் தொடங்குகிறது எனவே இந்த 2 ஐ இணைக்கிறோம் பின்னர் இந்த 2 ஐ இணைக்கிறோம் என்று சொல்லலாம் மேலும் சில ரேண்டம் க்ராஸ்ஓவர் பாயிண்ட் வைக்கிறோம் மேலும் ஒரு கட்டத்தில் இந்த சிங்கிள் பாயிண்ட் க்ராஸ்ஓவரை நாம் செய்கிறோம் நாம் இந்த குரோமோசோமை பாதியாக உடைப்போம் அதே பாயிண்ட் அடுத்ததை ஒரு பாதியாக உடைக்கும் அதன் பின்னர் நாம் 2 ஐ முக்கியமாக பரிமாறிக்கொள்வோம் எனவே நம் கிராஸ்ஓவர் புள்ளிகள் இது போன்றவை இங்கே உள்ளன மற்றொன்று இங்கே உள்ளன என்று சொல்லலாம் எனவே இது நமக்கு ஒரு புதிய மக்கள்தொகையைத் தரும் எனவே இந்த 0 1 1 0 இங்கு 0 ஐத் தொடர்ந்து வரும் ஏனென்றால் இந்த 0 மறுபக்கத்திலிருந்து வருகிறது அதேபோல் இந்த 1 1 0 0 இங்கு வரும் இதைத் தொடர்ந்து இதுவும் மறுபக்கத்திலிருந்து வருகிறது இதேபோன்ற விஷயம் இங்கே 1 1 0 1 1 மற்றும் 1 0 0 0 0 எனவே வலியுறுத்துவதற்காக நான் இந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் நான் இந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் இதை நான் இங்கே பெறுகிறேன் அதேபோல் மற்ற 4 க்கும் முக்கியமாக எனவே இதன் ஒரு சுற்று ஒரு சுழற்சியின் முடிவில் இது எனது புதிய மக்கள் தொகை ஆகும் தொடங்குவதற்கு சிறந்த மக்கள்தொகை உள்ளதா என்பதைப் பார்ப்போம் இப்போது இந்த சராசரி ஃபிட்னஸைப் பார்த்தால் அது 293 ஆக இருக்கும் மேலும் ஜெனடிக் அல்காரிதத்துடன் பணிபுரியும் மக்கள் இந்த விஷயத்தின் சராசரி ஃபிட்னஸ் பற்றி பேச முனைகிறார்கள் பொதுவாக மக்கள் தொகை மோசமாகி வருகிறது ஆனால் நிச்சயமாக வேறுபட்ட புள்ளியாக இருக்கும் மிகவும் பொருத்தமான எலமென்ட்டில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே புதிய மக்கள் தொகை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த எண்கள் 12 25 27 மற்றும் 16 உடன் ஒத்துப்போகின்றன மேலும் f x ஸ்கொயர் 144 625 729 256 உடன் ஒத்திருக்கிறது எனவே முதல் விஷயம் என்னவென்றால் இந்த புதிய மக்கள்தொகையின் சராசரி 439 ஆகும் எனவே இந்த சராசரியுடன் தொடங்கி 293 இல் இனப்பெருக்கம் மற்றும் இனச்சேர்க்கை அல்லது கிராஸ்ஓவரில் ஒரு சுழற்சியைக் கடந்துவிட்டோம் மேலும் நமக்கு ஒரு புதிய மக்கள் தொகை கிடைத்துள்ளது அது இதுதான் எனவே நாம் இதைத் தொடங்கினோம் அதன் சராசரி ஃபிட்னாஸ் 293 ஆக இருந்தது நாம் இதை இதனுடன் முடித்தோம் இதன் சராசரி ஃபிட்னஸ் 439 ஆகும் எனவே இது ஒரு வகையான விஷயம் இது ஜெனடிக் அல்காரிதம் தேடுகிறது இது நாம் ஃபிட்டர் மக்களைப் பெற முடியும் மற்றும் பல எனவே முழு யோசனையும் என்னவென்றால் உங்களிடம் சில செயல்பாடு இருந்தால் நீங்கள் மேம்படுத்த முயற்சிக்கிறீர்கள் பின்னர் ஆரம்பத்தில் உங்கள் மக்கள் தொகை இந்த முழு டொமைனிலும் பரவுவதைக் குறைக்கலாம் இது இங்கே ஒன் டைமென்ஷனல் டொமைன் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஜெனெடிக் அல்காரித்தை போதுமான எண்ணிக்கையில் செய்தபின் மக்கள் தொகை சிகரங்களை நோக்கி குவிந்துள்ளது என்பதைக் காண்பீர்கள் அவற்றில் ஒன்று நீங்கள் அடிப்படையில் தேடும் தீர்வு எனவே இது ஜெனடிக் அல்காரிதம்களின் பின்னால் உள்ள பொதுவான யோசனை எனவே இந்த அடுத்த மக்கள் தொகையைப் பார்ப்போம் இரண்டாவது சுழற்சியில் என்ன நடக்கும் நாங்கள் அதை மீண்டும் செய்ய மாட்டோம் ஆனால் அதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குவோம் எனவே இந்த 4 எண்களின் கூட்டுத்தொகையை எடுத்துக்கொள்வதன் மூலம் நிகழ்தகவு பெறப்பட்டதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மீண்டும் நிகழ்தகவைப் பார்க்கிறோம் நான் 144 தொகையை வகுத்தால் இந்த ரூல் வீலில் இது காண்பிக்கும் நிகழ்தகவை எனக்குக் கொடுக்கும் ருல் வீல் இப்போது மாறிவிட்டது எனவே இது 0 08 ஆக இருக்கும் இது 0 35 ஆக இருக்கும் இது 0 26 ஆக இருக்கும் எனவே இவை 4 நிகழ்தகவு மதிப்பு மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய மதிப்பின் அடிப்படையில் 4 மடங்கு ஆகும் இந்த எண் 0 32 1 1 4 எனவே இந்த மதிப்புகள் எனவே நீங்கள் இப்போது இந்த புதிய மக்களை ஆய்வு செய்ய விரும்புகிறீர்கள் எனவே ஒரு மக்கள்தொகையுடன் தொடங்கினோம் அதன் குணாதிசயங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு சராசரி பொருத்தம் 293 ஆகும் மேலும் இது குளோனிங்கின் எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையாக இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதால் எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கையை நாம் காணலாம் அதாவது இவை எதிர்பார்க்கப்படும் எண் மன்னிக்கவும் 1 97 0 22 1 23 மற்றும் பல அவை இங்கே எதிர்பார்க்கப்படும் எண்கள் 0 32 1 4 1 66 0 எனவே இந்த புதிய மக்கள்தொகையையும் அதன் ஃபிட்னஸ் மதிப்புகளையும் நன்றாகப் பார்க்க விரும்பினேன் சில அப்சர்வேசன்களைச் சிறப்பாகச் செய்ய விரும்பினேன் நீங்கள் பார்க்க முடிந்தபடி சராசரி ஃபிட்னஸ் சென்றுவிட்டது 439 ஆகிவிட்டது இங்கு அதிகபட்ச ஃபிட்னஸ் 576 ஆகிறது அங்கே அது 729 ஆக உள்ளது எனவே அதுவும் போய்விட்டது எனவே ஏதாவது பிரச்சினை இருக்கிறதா நான் இந்த சுழற்சியைத் தொடர்ந்தால் என்ன நடக்கும் நான் பெறுவேனா நான் தேடுகின்ற தீர்வு என்ன மாணவர் ஒரு தீர்வு ஐந்து ஒன்று எனவே நான் இந்த அல்காரிதத்தை இயக்கினால் நூறு சுழற்சிகளுக்குச் சொல்வோம் உள்ளுணர்வு என்ன கூறுகிறது நான் அதைப் பெறுவேனா இல்லையா மாணவர் அநேகமாக கொஞ்சம் 0 தான் சரியாக இப்போது இந்த 4 எலமென்ட்களின் எதிர்பார்க்கப்பட்ட மதிப்புகளைப் பார்த்தால் இவை என்னிடம் உள்ள 4 கூறுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மதிப்புகள் முதல் ஒன்றுக்கு 0 32 இரண்டாவது ஒன்றுக்கு 1 4 மூன்றாவது ஒன்றுக்கு 1 66 இரண்டாவதாக 0 எனவே அது மிகவும் சாத்தியம் ருல் வீலின் ரேண்டம் ஸ்பின்னிங் நான் செய்யும்போது அவற்றில் 4 தொகைகளிலான 4 பிரதிகளில் 4 புதிய கேண்டிடேட்களை உருவாக்குவது மிகவும் சாத்தியம் இந்த முதல் காண்டிடேட் வெளியேறப் போகிறது ஏனென்றால் எதிர்பார்த்த மதிப்புகள் அதன் நிகழ்தகவுகளான 0 08 மட்டுமே நான் அதை 4 மடங்கு சுழற்றினால் எனது எதிர்பார்க்கப்பட்ட மதிப்பு 0 32 ஆகும் நான் அதை 100 மடங்கு சுழற்ற விரும்பினால் அதனின் மதிப்பு எதிர்பார்க்கப்படும் மதிப்பு உயரும் என்பதை கவனியுங்கள் ஆனால் இந்த 4 கேண்டிடேட்டுகள் 100 முறை குளோன் செய்யப்படுகின்றன என்று சொல்வதற்கு என்ன அளவு நாம் அதைச் செய்யவில்லை இந்த 4 கேண்டிடேட்களுடன் தொடங்கி 4 புதிய கேண்டிடேட்களை குளோன் செய்வோம் என்று மக்கள் தொகை மீதம் மாறாமல் இருக்கிறது என்று இங்கே கருதுகிறோம் மேலும் நான் அவர்களின் ஃபிட்னஸ் மதிப்புகளின் அடிப்படையில் இதைச் செய்தால் முதல் கேண்டிடேட் வெளியேறிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் சுட்டிக்காட்டியபடி இந்த மூன்றில் உள்ள ஒரே காண்டிடேட் இதுதான் இது மூன்றாவது இடத்தில் முக்கியமாக மூன்றாவது பிட்டில் உள்ளது எனவே நான் இதை அகற்ற விரும்பினால் இதன் 2 பிரதிகள் இதன் ஒரு நகல் மற்றும் இதன் ஒரு நகலை நான் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லலாம் பின்னர் இதைச் செய்ய நான் எதிர்காலத்தில் என்ன செய்தாலும் என்னால் ஒருபோதும் 1 என நடுத்தர பிட்டைப் பெற முடியாது எனவே நான் இந்த உதாரணத்தை விரும்புகிறேன் ஏனென்றால் இது இந்த புள்ளியை சரியாக விளக்குகிறது இப்போது இந்த சிந்தனை என்ன இது ஏன் நடக்கிறது இது நடக்காது என்பதை நாம் எவ்வாறு பார்க்க முயற்சி செய்யலாம் நீங்கள் அடிப்படையில் விரும்பினால் இயற்கைக்குத் திரும்பிச் செல்லுங்கள் மாணவர் ஜெனடிக் எழுத்தில் எழுத்து refer time 3916 அவை எப்போது மேலும் மேலும் சீரானதாக மாறும் நீங்கள் சொல்வது என்னவென்றால் ஆம் கொடுக்கப்பட்ட ஒரு இனத்திற்கு அது சாத்தியமாகும் எனவே நீங்கள் இயற்கையைப் பற்றியும் பேசுகிறீர்கள் என்பதால் இதை இனங்கள் என்று அழைப்போம் எனவே நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் சீட்டா இப்போது சீட்டா பயாலஜிஸ்ட் அதைப் பார்க்க விரும்பினால் நீங்கள் அதை ஒரு மெஷின் என்று அழைக்க விரும்பினால் அது வேட்டையாடுவதற்கான ஒரு சிறந்த வடிவமைப்பு மெஷின் ஆகும் உண்மையில் நீங்கள் கார் விளம்பரங்களைப் பார்க்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அது எந்த வகையான சீட்டாக்கள் மற்றும் அதனுடனான சக்திகளை சித்தரிக்க முயற்சிக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் அவை மிக வேகமாக அதிகரிக்கக்கூடும் மேலும் அவை மிக அதிக வேகத்தை அடைய முடியும் இது அடிப்படையில் வேட்டையாடுவதற்கு நல்லது இப்போது சீட்டா ஒரு நல்ல வேட்டையாடும் இது போன்ற ஒரு நல்ல வேட்டையாடும் மெஷின் அவைகள் அனைத்தும் ஒரே அர்த்தத்தில் ஒரே மாதிரியாக மாறின இந்த திறன் மிக வேகமாக கற்றுக் கொள்ளவும் சுலபமாக பிடிக்கவும் அனைத்திற்கும் வந்தது எனவே சீட்டா மக்கள்தொகையில் உள்ள பன்முகத்தன்மை குறைவாகவும் குறைவாகவும் குறைவாகவும் மாறியது மேலும் பன்முகத்தன்மை குறைவாகிவிட்டால் இடத்தை ஆராய்வதற்கான உங்கள் போக்கு அடிப்படையில் குறைகிறது நடுத்தர ஜீன் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் கிடைத்தால் இதுதான் இங்கே நடக்கிறது நடுத்தர ஜீனைக் கொண்டிருக்கும் தீர்வுகளை நீங்கள் ஒருபோதும் பார்க்க முடியாது எனவே அதேபோல் நீங்கள் எதையாவது இழந்தால் உங்கள் ஜெனரிக் மேக்கப்பில் நீங்கள் கடினமாகிவிடுவீர்கள் இது சீட்டாவுக்கும் நடக்கும் மனித வகை உலகை மிகவும் மாற்றியமைப்பதால் சீட்டாக்களுக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸ்கள் இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் மேலும் அவைகள் சென்று தங்கள் இரையை பிடிக்க முடியும் அவை அடிப்படையில் அழிந்துபோகும் அபாயத்தில் உள்ளன வெறுமனே இந்த குறிப்பிட்ட உயிரினம் அல்லது ஜீனைப் போலவே இந்த உயிரினமும் சுமந்து செல்கின்றது இது அடுத்த சுற்றில் அடிப்படையில் அழிந்து போகக்கூடும் ஆனால் நாம் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால் நாம் ஜெனடிக் அல்காரிதங்களை உருவாக்கும்போது என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் ஜெனடிக் அல்காரிதம்களை உருவாக்கும்போது முதலில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாராமீட்டர்கள் என்ன நிச்சயமாக நாம் எப்படி சொல்யூஷனை யென்கோட் செய்வது சொல்யூஷன் யென்கோடிங் செய்ய வேண்டும் எனவே யென்கோடிங்கைத் தொடர்ந்து எவாலுவேஷன் செய்யப்படுகிறது இவை முதல் 2 படிகள் உங்கள் கேண்டிடேட் தீர்வை எவ்வாறு யென்கோட் செய்வது இரண்டாவதாக ஃபிட்னாஸ் ஃபங்ஷான் என்றால் என்ன என்பதை எப்படி நீங்கள் அடிப்படையில் நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் இப்போது இந்த ஃபிட்னஸ் ஃபங்ஷன் முழு மக்களுக்கும் கணக்கிடப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்க எனவே நான் ஜெனடிக் அல்காரிதம் பற்றி படித்துக்கொண்டிருந்த இடங்களில் ஒன்று அவர்கள் நீங்கள் பேட்டர்ன் ரீகாக்னிஷனுக்காகpattern recognition ஒரு நியூரல் நெட்வொர்க்கை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் என்று சொன்னார்கள் எனவே நீங்கள் சில வடிவங்களை அடையாளம் காண விரும்புகிறீர்கள் கையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றைச் சொல்லலாம் உங்களிடம் 1000 பேட்டர்ன்களின் பயிற்சி தொகுப்பு இருந்தால் அதன் அடிப்படையில் நீங்கள் நியூரல் நெட்வொர்க்கைப் பயிற்றுவிக்கிறீர்கள் நியூரல் நெட்வொர்க்கின் பாராமீட்டர்களை அடையாளம் காண்பதே உங்கள் பணியாகும் அதாவது அடிப்படையில் முனைகளின் எண்ணிக்கை மற்றும் விளிம்பு கட்டங்கள் மற்றும் அந்த வகையான விஷயங்கள் ஃபிட்னஸ் ஃபங்ஷன் என்றால் என்ன நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃபங்ஷனைப் பயன்படுத்தலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதால் உங்களால் கேண்டிடேட்டை சோதிக்க முடியும் இந்த விஷயத்தில் கேண்டிடேட் என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் பயிற்சி கேண்டிடேட்களில் ஒரு நியூரல் நெட்வொர்க் அல்லது ஒரு நியூரல் நெட்வொர்க்கின் வடிவமைப்பாகும் மேலும் ஃபிட்னஸ் மதிப்பு கேண்டிடேட்டுகளின் எண்ணிக்கையாகும் இந்த நெட்வொர்க் சரியாக வகைப்படுத்துகிறது இப்போது அத்தகைய ஒரு ஃபிட்னஸ் ஃபங்ஷனை நீங்கள் உருவாக்க விரும்பினால் ஜெனரிக் அல்காரிதம் செய்ய வேண்டிய வேலையின் அளவை நீங்கள் கற்பனை செய்யலாம் ஒரு கேண்டிடேட்டின் ஃபிட்னஸ் மதிப்பை மதிப்பிடுவதற்கு நம் எடுத்துக்காட்டு மிகவும் எளிது நாம் f x ஸ்கொயர் என்று கணக்கிடுகிறோம் போர்டில் அதைச் செய்வது எளிதானது ஆனால் இது எப்படியிருந்தாலும் அடிப்படையில் தீர்க்க கடினமாக இருக்கும் ஒரு பிரச்சினை அல்ல நீங்கள் மிகவும் கடினமான சிக்கல்களைப் பார்க்க விரும்பினால் கேண்டிடேட்களை மிக மோசமாக யென்கோட் செய்வது குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த வகுப்பில் TSPக்கு ஜெனெடிக் அல்காரிதம்களைப் பயன்படுத்தி எவ்வாறு தீர்ப்பது என்று மீண்டும் TSPக்கு வருவோம் ஒரு நல்ல ஃபிட்னஸ் ஃபங்ஷன்களை எவ்வாறு உருவாக்குவது ஃபிட்னஸ் ஃபங்ஷன்களில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதைப் பிரதிபலிக்கின்றன ஏனென்றால் நாம் நம்முடைய அல்காரிதத்தை கட்டியிருக்கிறோம் இது ஒரு ஃபிட்னஸ் ஃபங்ஷன் ஆகும் இது இந்த தேர்வு செயல்முறையில் ஆதிக்கம் செலுத்துகிறது இது ஒரு மக்களை அடுத்தவருக்கு குளோனிங் செய்யும் செயல்முறையாகும் நீங்கள் உருவாக்கும் பிரதிகளின் எண்ணிக்கை நேரடியாக ஃபிட்னஸ் ஃபங்ஷன்களை சார்ந்துள்ளது எனவே ஃபிட்னஸ் ஃபங்ஷன் நல்லது என்றால் அது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையைச் செய்யும் ஆனால் அதுதான் இன்னும் ஒரு பாராமீட்டரை தீர்மானிக்கப்பட வேண்டியுள்ளது மாணவர் ரேண்டமைசேஷன் இல்லை எந்த ரேண்டமைசேஷனும் ஒரு பில்ட் இன் செயல்முறை அல்ல ருல் வீல் மற்றும் பிற இடத்தின் சுழற்சியில் தேர்வில் ரேண்டமைசேஷன் இங்கே நடைபெறுகிறது இந்த கிராஸ் ஓவர் பாயின்ட்டை இங்கே தீர்மானிப்பதில் இது நடைபெறுகிறது கிராஸ்ஓவர் எங்கே செய்வது இது இன்னும் சில தகவலறிந்த பாணியில் செய்யப்படலாம் மற்றும் மக்கள் எல்லா வகையான விஷயங்களிலும் முயற்சித்திருக்கலாம் ஆனால் பொது நோக்கத்திற்கான அல்காரிதத்தை இதைப் பார்க்க விரும்புகிறோம் மாணவர் சார் மூன்றாவது விஷயம் மாணவர் நீங்கள் எப்படி கிராஸ் ஓவரை தீர்மானிக்கிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்கள் கேள்வியை நான் எடுத்துக்கொள்வேன் அதாவது கிராஸ்ஓவர் ஆபரேட்டர் என்ன என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் எனவே இப்போது இந்த விஷயத்தில் இது போன்ற ஒரு எளிய சூழ்நிலையைப் பற்றி நீங்கள் நினைத்தால் இங்கே தீர்வு பிட் ஸ்ட்ரிங் ஆகும் பின்னர் கிராஸ்ஓவர் அடிப்படையில் பிட் ஸ்ட்ரிங்ஸ்களை கலக்கும் மற்றும் பொதுவான தன்மையை இழக்காமல் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கிராஸ்ஓவர் வேறு எந்த கிராஸ்ஓவர் செய்ததைப் போலவே செய்யும் கடைசி வகுப்பில் நான் சொன்னது போல் கோல் பக் எப்படியாவது ஒரு நல்ல அம்சத்தை வழங்கும் கதாபாத்திரங்களின் வரிசை இருந்தால் என்ன என்று ஆராய்ந்துள்ளது அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா என்பதை நாம் எவ்வாறு பார்க்க முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் அதில் இறங்க மாட்டீர்கள் எனவே ஒரு எளிய சிங்கிள் பாயிண்ட் கிராஸ்ஓவர் நமக்கு ஒரு வேலை செய்கிறது என்று நாம் கருதுவோம் இந்த பாயிண்ட் ரன்டைமில் தோராயமாக முடிவு செய்யப்படுகிறது இது இங்கே செய்யப்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என இங்கே செய்யப்படுகிறது இது ரன்டைமில் தோராயமாக தீர்மானிக்கப்படுகிறது எனவே இது ரேண்டம் ரேண்டம் பிஹேவியர் ஆகியவற்றின் இரண்டாவது அம்சங்களாகும் இது ஒன்று ரூல் வீல் ஸ்பின்னிங் மற்றும் இரண்டாவது கிராஸ்ஓவர் எங்கு நடக்கிறது என்பதை தீர்மானிப்பதில் உள்ளது ஆனால் இந்த எடுத்துக்காட்டைப் பார்க்கும்போது மூன்றாவது விஷயம் நினைவுக்கு வருகிறது இது ஜெனடிக் அல்காரித்தின் வெற்றிக்கு முக்கியமானது மாணவர் அழிவை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அழிவை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அதை எப்படி செய்வது யாரோ டைவேர்சிட்டியைச் சொன்னார்கள் நீங்கள் எவ்வாறு டைவேர்சிட்டியை அதிகரிப்பீர்கள் மாணவர் சிறந்ததை வைத்திருங்கள் இல்லை நீங்கள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் மாணவர் எல்லா அம்சங்களையும் எக்ஸ்ட்டேர்னலுக்கு நாங்கள் பராமரித்தால் இல்லை இல்லை கேளுங்கள் நாம் ஒரு ஜெனடிக் அல்காரிதத்தை வடிவமைக்க முயற்சிக்கிறோம் தேர்வு அல்லது இனச்சேர்க்கை செயல்முறையை சரியாக வடிவமைக்க நாம் முயற்சிக்கவில்லை இப்போது இங்கே முக்கியமான பாத்திரத்தை வகிக்கப் போகும் ஜெனடிக் அல்காரிதத்தை வடிவமைப்பதில் மூன்றாவது பாராமீட்டர் என்ன மாணவர் மக்கள் தொகை அளவு மக்கள்தொகை அளவு பெரியதாக இருந்தால் மக்கள்தொகை பெரியதாக இருந்தால் மக்கள்தொகை ஜெனடிக் அல்காரிதங்களின் அளவு வேலை செய்யும் பின்னர் அவர்கள் அனைத்து வகையான ஜீன்களையும் சுமந்துகொண்டு தங்கள் மக்கள்தொகைக்குள் அனைத்து வகையான கதாபாத்திரங்களையும் வைத்திருப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஏதோவொரு வகையில் அடிப்படையில் இனப்பெருக்கம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இப்போது இந்த மூன்றாவது இடத்தை நாம் வைத்திருப்பதற்கான ஒரு காரணம் இது முழுமையின் பொருட்டு ம்யூட்டேஷன் இந்த ம்யூட்டேஷன் செயல்முறை எப்போதாவது இங்கே நடுத்தர பிட்டை மாற்றிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் நாம் அடிப்படையில் செல்வோம் ஆனால் பொதுவாக இந்த 2 வேலைகளுக்கான பெரிய மக்கள்தொகை அளவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் கடந்த வகுப்பில் நாம் விவாதித்த ஒரு அம்சம் அதை நாம் இப்போது குறிப்பிடவில்லை எனவே சிலர் அதைச் செய்திருக்கிறார்கள் உங்களிடம் சில மக்கள் தொகை இருப்பதைப் பின்தொடர்கிறது பின்னர் நீங்கள் மிகவும் பொருத்தமான உறுப்பினர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது k இது n ஆகும் எனவே உங்களிடம் n மெம்பர்கள் இருந்தால் நீங்கள் மோஸ்ட் கே ஃபிட் மெம்பர்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் செயல்முறை தேர்வு மற்றும் கிராஸ்ஓவர் இரண்டையும் ஜீன்ஸ்களில் கலக்க மற்றும் இனப்பெருக்கம் செய்ய அந்த கே ஃபிட் மெம்பர்களை மட்டுமே அனுமதிக்கிறது எனவே நீங்கள் k எலமென்ட்களின் புதிய மக்கள்தொகையைப் பெறுவீர்கள் இப்போது இந்த முழு மக்கள்தொகையையும் இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால் என்ன சொன்னாலும் இந்த k எலமென்ட்கள் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன அதாவது அவை ஏதோவொரு வகையில் இனப்பெருக்கம் செயல்பாட்டில் இறக்கின்றன இந்த 2 பெற்றோர்களும் காட்சியில் இருந்து மறைந்துவிட்டார்கள் இந்த புதிய குழந்தைகள் உள்ளே வருகிறார்கள் எனவே இந்த புதிய குழந்தைகளை இங்கு பெறுகிறோம் k புதிய குழந்தைகள் மற்றும் இவை அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது k மற்றும் இது n ஆகும் எனவே நம்மிடம் k பிளஸ் n எலமென்ட்கள் உள்ளன பின்னர் நீங்கள் அவற்றைக் கலந்து அவற்றில் இருந்து பெஸ்ட் கே ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இதிலிருந்து பெஸ்ட் என் ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் ஒரிஜினல் மக்கள்தொகையை நாம் இங்கு வைத்திருக்கவில்லை நாம் புதியதை மாற்றுவோம் என்று கூறியுள்ளோம் எனவே நீங்கள் இந்த மக்கள்தொகையுடன் தொடங்கினீர்கள் மேலும் இந்த மக்கள்தொகையுடன் செயல்பாட்டில் முடிந்தது நாம் இழந்தோம் இல்லை மன்னிக்கவும் கிராஸ் ஓவருக்குப் பிறகு இந்த மக்கள் தொகையை எனவே நாம் இந்த ஒன்றிலிருந்து தொடங்கினோம் இதனுடன் நாம் முடித்தோம் அவற்றில் எதுவுமே அங்கு அடிப்படையில் இனப்பெருக்கம் செய்யப்படவில்லை எனவே நாம் புதிய மக்கள்தொகையுடன் முடித்தோம் அதாவது முழு மக்கள்தொகையையும் இந்த புதிய மக்கள்தொகையுடன் மாற்றுவோம் ஆனால் முழு மக்கள்தொகையையும் மாற்றுவது அவசியமில்லை என்று நான் முன்பு கூறியிருந்தேன் முழு மக்கள்தொகையிலிருந்து சிறந்த சிலவற்றை புதியதாக வைக்க நீங்கள் விரும்பலாம் மேலும் இது மக்கள் எடுக்கும் ஒரு அணுகுமுறையாகும் இது சிறந்தவர்களை மட்டுமே இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கும் என்று கூறுகிறது பின்னர் புதிய குழந்தைகளையும் சேர்த்து பழைய மக்கள்தொகையையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து சிறந்த பத்து பேரைத் தேர்வுசெய்க இது புதிய மக்கள்தொகை ஆகும் இது இந்த விஷயத்தில் உயிர்வாழ நல்ல தீர்வுகளுக்கு வாய்ப்பளிக்கிறது எனவே நான் இங்கே நிறுத்திவிடுவேன் அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் ஜெனடிக் அல்காரிதம்களுக்கு வர விரும்புகிறோம் மற்றும் டிராவலிங் சேல்ஸ்மேன் பிராப்ளமை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்க்கிறோம் டிராவலிங் சேல்ஸ்மேன் பிராப்ளம்களுக்கு கிராஸ்ஓவர் செயல்பாடுகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் TSP கேண்டிடேட்டை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய பிரதிநிதித்துவம் என்ன எனவே நாம் இங்கே நிறுத்துவோம்